வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி மேலாண்மை சேவைகளின் பல்வேறு அம்சங்களில் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் மற்றும் பல சமகால சிக்கல்கள் இப்போது சிக்கலான சவால்களை உருவாக்குகின்றன மற்றும் சேவை வணிகங்களின் களத்தில் நாம் அவர்களுக்கு எவ்வாறு பதிலளிக்க நிர்வகிக்கிறோம் நாங்கள் எங்கள் கடைசி தலைப்பைத் தொடர்கிறோம் இது சேவை செயல்முறையைப் பற்றிய ஆழமான புரிதல் சேவை தொடு புள்ளிகளில் சேவை ஓட்டத்தை நிர்வகிக்கப் பயன்படும் அறிவை உருவாக்கவும் அவை ஒன்றாக சேவை செயல்முறையை உருவாக்குகின்றன சேவை சிக்கல்களின் அடிப்படையில் தகவல் தொடர்பு வாடிக்கையாளர் கல்வி பதவி உயர்வு ஆகியவை சேவை செயல்முறையை நன்கு புரிந்துகொள்வதற்கான உள்ளீடுகள் மற்றும் சிறந்த ஊக்குவிப்பு வாடிக்கையாளர் கல்வி மற்றும் தகவல்தொடர்பு ஆகியவை சேவையின் அசையாமை பன்முகத்தன்மை பிரிக்க முடியாத தன்மை மற்றும் அழிந்துபோகும் சவால்களுக்கு பதிலளிக்கும் வழிகள் உறுதியற்ற தன்மையை சமாளிக்க நாம் உறுதியான குறிப்புகளைப் பயன்படுத்துகிறோம் கூரியர் நிறுவனங்களில் நாம் விவாதித்த இந்த புள்ளிகள் பல்வேறு சேர்க்கைகளை நினைவில் கொள்கிறோம் அங்கு அவர்களின் உபகரணங்கள் அவர்களின் மக்கள் அவர்களின் சீருடை அவர்களின் ஆர்வம் அவர்களின் நிபுணத்துவம் அனைத்தும் அவர்கள் வழங்கும் சேவையின் உறுதியற்ற தன்மையை சமாளிக்க உறுதியான குறிப்புகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன அல்லது எடுத்துக்காட்டுகளுக்கு உருவகங்களைப் பயன்படுத்துவது அல்லது அறிக்கைகளின் பயன்பாடு பெரும்பாலான சுகாதாரப் பாதுகாப்பு அல்லது கல்வி மற்றும் மிகவும் சிக்கலான நம்பகத்தன்மை சார்ந்த சேவைகளில் மிகவும் பிரபலமான அறிக்கை உங்களைப் போன்ற நல்ல கைகளில் உள்ளது ஒரு வகையில் இந்த உருவகங்கள் உலகளாவிய இயல்பான மதிப்பு முன்மொழிவுகளை உருவாக்குகின்றன வாடிக்கையாளர் ஒரு நேர்மறையான மனநிலையை உருவாக்க ஒரு இடமாற்றத்திற்கு செல்லுங்கள் இது முழு செயல்முறையையும் நன்றாக உணர உதவுகிறது இறுதியில் இன்னும் கொஞ்சம் திருப்திகரமான உறுதியான நல்ல உணர்வை உணருங்கள் அருவமான சேவைகளை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் இது 2002 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட மிட்டல் மற்றும் பேக்கரிடமிருந்து ஒரு நல்ல ஆராய்ச்சி அமைப்பாகும் சேவை வணிகத்தில் சேவை தொடர்பு அல்லது தொடர்பு எப்படி என்பதை இது காட்டுகிறது நாங்கள் இங்கே எப்படி பயன்படுத்தினோம் அல்லது அதற்கு பதிலாக ஆசிரியர் விளம்பர உத்திகள் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துவதாகக் கூறினார் ஆனால் இது முழு அளவிலான தகவல்தொடர்பு சாத்தியங்களுக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் இது அருவமான தன்மையை சமாளிக்க உதவும் உதாரணமாக சேவைகளின் பொதுவான தன்மையின் சிக்கல் ஒரு குறிப்பிட்ட சேவையின் இயற்பியல் பகுதியை முன்னிலைப்படுத்த நாம் கணினி ஆவணங்கள் செயல்திறன் ஆவணங்களைப் பயன்படுத்தலாம் இவை ஒரு சுகாதாரப் பராமரிப்பு வசதி அல்லது கல்வி வசதிக்கான உங்கள் சிற்றேட்டைப் போல இருக்கும் நீங்கள் புறநிலை ரீதியாக உடல் அமைப்பு திறன் ஆவணம் மற்றும் கடந்த செயல்திறன் புள்ளிவிவரங்கள் போன்றவற்றை மேற்கோள் காட்டுகிறீர்கள் நீங்கள் ஒரு சேவை வசதியை எடுத்துக்கொள்ளும் எந்தவொரு பட்டியல் அல்லது சிற்றேட்டையும் பார்க்கும்போது இவை அம்சங்களாக இருக்கும் முந்தைய அமர்வில் நாங்கள் விவாதித்ததைப் போல தேட முடியாததை நீங்கள் காண்பீர்கள் அதாவது தேட முடியாதது என்பது நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் பல கருத்துக்கள் அல்லது சேவையின் பண்புகள் சுருக்கமானவை எனவே அவற்றை மீண்டும் மீண்டும் உணரவோ தொடவோ முடியாது எனவே நீங்கள் ஒரு மாற்று பொறிமுறையை உருவாக்குகிறீர்கள் அதை நீங்கள் தொடவும் உணரவும் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் நீங்கள் ஒரு முழு தொடர் ஆவணங்களை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் நற்பெயர் சார்ந்த குறிப்பு ஆவணங்களை வழங்குகிறீர்கள் மக்கள் ஏற்கனவே சேவையைப் பயன்படுத்தியதாகவும் நன்றாக உணர்ந்ததாகவும் சான்றளிக்கவும் அதனால்தான் கல்வி நிறுவனங்களின் சிற்றேடுகளில் முன்னாள் மாணவர்களின் அறிக்கைகள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அந்த நிறுவனத்தில் இருந்து மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்தவர்களிடமிருந்து அறிக்கைகள் இருக்கும் இவை அனைத்தும் நற்பெயரை உருவாக்கிய பல்வேறு வகையான சான்றுகள் அல்லது நாம் வெவ்வேறு அத்தியாயங்களை பதிவு செய்யலாம் இப்போது நம்மைச் சுற்றியுள்ள பல்வேறு வகையான இ காமர்ஸ் சேவைகள் தொலைக்காட்சியில் விளம்பரப்படுத்தப்படும் போது அந்த சேவையின் சுருக்கத்தையோ அல்லது இ சேவைகளைப் பற்றி நான் சொல்லும் வித்தியாசமான சுருக்கத்தையோ நீங்கள் காண்பீர்கள் பல்வேறு அத்தியாயங்கள் மூலம் உடல் சேவைகள் சித்தரிக்கப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் சில நேரங்களில் நகைச்சுவையின் சிறிய தொடுதலுடன் வசதியை முன்னிலைப்படுத்த நீங்கள் எந்த நேரத்திலும் ஆர்டர் செய்யலாம் நீங்கள் சரியான நேரத்தில் டெலிவரி பெறுவீர்கள் ஜோடி காலணிகள் நல்ல பொருத்தத்தை அளிக்கவில்லை என்றால் நீங்கள் எந்த கவலையும் கொள்ளத் தேவையில்லை நீங்கள் எளிதாக திரும்ப பெறலாம் இவை அனைத்தும் அத்தியாயங்கள் மூலம் விளக்கப்பட்டுள்ளன பல சமயங்களில் இந்த விளம்பரங்கள் உண்மையில் ஒரு தொலைக்காட்சி சீரியலைப் போலவே இருக்கின்றன அவை ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்ட முறையில் தொடர்புபடுத்துகின்றன அவை சுருக்கம் மற்றும் சிக்கலான சிக்கல்களுக்கு பதிலளிக்கின்றன நான் சுகாதார பராமரிப்பு சேவைகள் பற்றி விவாதிப்பது போலவும் பெரும்பாலும் நாம் மனநல குறைபாடு என்று அழைப்பது பற்றியும் அதாவது மிகவும் சிக்கலான சேவையின் அனைத்து நுணுக்கங்களையும் புரிந்து கொள்ள இயலாமை அந்த விவரங்கள் அனைத்தையும் பெறுவதற்குப் பதிலாக அல்லது கம்ப்யூட்டட் டோமோகிராபி எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதற்குப் பதிலாக வாடிக்கையாளர்களின் மனதில் ஒரு உறுதிப்பாட்டை உருவாக்க சேவை நுகர்வு அத்தியாயங்களின் வரலாற்றில் நீங்கள் செல்கிறீர்கள் இது உங்கள் இதயங்கள் அல்லது உங்கள் இரத்த அமைப்பு அல்லது தமனி அடைப்பு அல்லது போன்றவை பற்றிய நல்ல புரிதலைப் பெற ஒரு நல்ல ஆக்கிரமிப்பு அல்லாத வழி இது போன்ற சில உண்மையான நிகழ்வுகளைப் பார்த்தால் நன்கு புரிந்துகொள்ள முடியும் இது ஒரு அருவமான விஷயம் தொடர்பான தகவல்தொடர்புகளில் இருந்து வரும் படங்கள் இது ஒரு சுற்றுலா அனுபவம் பயணம் மற்றும் சுற்றுலா அனுபவம் ஒரு பெரிய சேவைத் தொழில் தனித்துவமான தொடர் அனுபவங்களை வழங்குவதில் முற்றிலும் சார்ந்துள்ளது மற்றும் எத்தனை நாட்கள் எத்தனை இரவுகள் எந்த வகையான ஹோட்டல்கள் போன்ற ஆவணங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை முன்னிலைப்படுத்த வேண்டும் ஆனால் இது சக்திவாய்ந்த படங்கள் தெளிவான படங்கள் உருவகங்கள் முன்னிலைப்படுத்த சடங்குகளால் கூடுதலாக வழங்கப்படும் இதேபோல் உதாரணமாக இது மருத்துவ சுற்றுலாவின் வளர்ந்து வரும் வணிகமாகும் இது கேரளா போன்ற இந்தியாவில் சில மாநிலங்களால் வழங்கப்படும் ஒரு பெரிய சேவை வணிகமாக மாறியுள்ளது நல்வாழ்வுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் சில நாள்பட்ட நோய்களுக்கு தீர்வு காண்பதற்காகவும் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட செயல்முறைகள் சம்பந்தப்பட்ட அறிவியல் நடைமுறைகள் அதற்கு பதிலாக சிற்றேடுகள் இருக்கலாம் இறங்கும் வாடிக்கையாளருக்கான பட்டியல்கள் இருக்கலாம் அவர்கள் அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள விரும்பலாம் ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு நாம் படங்களைப் பயன்படுத்துவோம் உருவகங்களைப் பயன்படுத்துவோம் தெளிவற்ற தன்மை அல்லது மன உறுதியற்ற தன்மை அல்லது சுருக்கத்தை எதிர்கொள்ள வெளிப்பாடுகளைப் பயன்படுத்துவோம் வெளிப்பாடுகள் இயற்பியல் அத்தியாயங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் அங்கு மற்றவர்கள் பங்கேற்றால் நல்லது என்று நீங்கள் உடனடியாக உணர்கிறீர்கள் இதில் அறிவியல் மற்றும் பாரம்பரியம் உள்ளது தேட முடியாத தன்மை பொதுத்தன்மை சுருக்கம் மற்றும் இந்த அசையாத தன்மை தொடர்பான முக்கிய பிரச்சினைகளின் சிக்கலை தீர்க்கும் ஒரு தெளிவான தகவல்தொடர்பு தொகுப்பை உருவாக்க உருவகப் படங்களைப் பயன்படுத்தவும் இந்த நாட்களில் மருத்துவ சுற்றுலா அல்லது பிற நம்பமுடியாத இந்திய வகை சுற்றுலாவிற்கு நீங்கள் பார்க்கும் சேவைகள் என்று கருதப்படும் சேவைகள் உள்ளன சுய சேவை தொழில்நுட்பம் எஸ்எஸ்டி ஏடிஎம்கள் விமான நிலையத்தில் சுய சோதனை இயந்திரங்கள் மூலம் ஒரு பிரபலமான சேவையாக இயந்திரங்களால் வழங்கப்படும் சேவைகள் உள்ளன இங்கே செயல்முறையின் வெற்றிகரமான செயல்திறனுக்காக தொடர்பு மற்றும் விளம்பரத்தின் பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் இங்கே உண்மையில் அதை தொழில் முன்னேற்ற ஆக்க முயற்சி அல்லது விளம்பரம் என்று அழைப்பதற்கு பதிலாக நாங்கள் அதை வாடிக்கையாளர் கல்வி என்கிறோம் சுய சேவையில் வாடிக்கையாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வாடிக்கையாளர் பல வழிகளில் சேவை வழங்குநராக மாறுகிறார் மேலும் வழங்கப்பட்ட அமைப்புடன் இணைந்து அவர் சேவையை உருவாக்குகிறார் சோதனை கவுண்டரில் மிகவும் சிக்கலான நீண்ட காத்திருப்புக்குப் பதிலாக நீங்கள் உண்மையில் சுய சோதனை வசதியைச் சென்று சில நிமிடங்களில் செய்து முடித்துவிடலாம் என்பது நன்மைகள் அல்லது வங்கியில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதற்குப் பதிலாக அல்லது உங்கள் கிராமத்தில் இருந்து அடுத்த கிராமத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்வதற்குப் பதிலாக நீங்கள் ஒரு ATM ஐப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் சுய சோதனை இயந்திரத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் நன்மைகள் வெளிப்படையானவை ஆனால் வாடிக்கையாளர் இந்த சேவை செயல்திறனில் மிகப் பெரிய பங்கு வகிக்கிறார் சேவை இணை உருவாக்கத்திற்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கும் உங்களுக்கு தொழில் முன்னேற்ற ஆக்க முயற்சி தேவை இந்த விஷயத்தில் மட்டுமே நாங்கள் அதை விளம்பரம் என்று அழைக்கவில்லை நாங்கள் அதை வாடிக்கையாளர் கல்வி வாடிக்கையாளர் பயிற்சி என்று அழைக்கிறோம் எனவே பல வகையான சேவைகளைப் போலவே சேவை ஊழியர்களின் தொடர்ச்சியான பயிற்சியும் மேம்பாடும் ஒரு முக்கியமான உத்தியாக இருக்கும் இந்த வகையான சேவைகளில் வாடிக்கையாளருக்கு கல்வி கற்பித்தல் வாடிக்கையாளருக்கு பயிற்சி அளித்தல் வாடிக்கையாளருக்கு தகவல் அளித்தல் ஆகியவை வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சேவை செயல்முறையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்ற ஆக்க முயற்சி வாடிக்கையாளர் கல்வி தகவல் தொடர்பு அறிவு ஓட்டம் பொறிமுறையை உருவாக்குவது அவசியம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இருவருக்கும் சரியாகச் செய்தால் அசையாமை பன்முகத்தன்மை பிரிக்க முடியாத தன்மை மற்றும் அழிந்துபோகும் பிரச்சனைகள் IHIP பிரச்சனைகள் எனப்படும் ஒரு வகுப்பு சேவை நிலையங்கள் மற்றும் மற்றொரு வகுப்பிற்கான முன் வரிசை ஊழியர்களுக்கு சுய சேவை விநியோக புள்ளிகள் வாடிக்கையாளர் பயிற்சி ஆகிய இரண்டும் செயல்முறை மற்றும் பதவி உயர்வுக்கு இடையேயான இணைவுக்கான உதாரணமாகும் என்று கூறி முடிக்கிறோம் இப்போது அதைச் சரியாகச் செய்ய சில நுட்பங்களும் சில தொழில்நுட்பங்களும் உள்ளன எனவே நாங்கள் அதை செயல்முறையின் காட்சிப்படுத்தல் என்று அழைக்கிறோம் காட்சிப்படுத்தல் நான் முன்பு இதைப் பற்றி பேசினேன் அந்த நேரத்தில் நான் அதை ஒரு விளக்கப்படம் என்று அழைத்தேன் இப்போது ப்ளூ பிரிண்ட் அல்லது செயல்முறை வரைபடம் போன்ற வேறு சில சொற்களைப் பயன்படுத்துவேன் அவை அனைத்தும் சேவை தொடு புள்ளிகளின் காட்சிப்படுத்தல் மற்றும் சேவை ஓட்டத்தின் ஒரே அணுகுமுறையை குறிக்கின்றன உதாரணமாக இது மன தூண்டுதல் செயலாக்க சேவைக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களில் சிலர் முந்தைய அமர்வில் இருந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் மன தூண்டுதல் செயலாக்கத்திற்கும் தகவல் செயலாக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் அந்த சந்தேகத்தையும் தெளிவுபடுத்த நான் இந்த ஃப்ளோ விளக்கப்படத்தைப் பயன்படுத்துகிறேன் உதாரணமாக வானிலை முன்னறிவிப்பு மன தூண்டுதல் செயலாக்கம் ஃப்ளோ விளக்கப்படம் நீங்கள் டிவியை ஆன் செய்து வானிலை முன்னறிவிப்பு சேனலைத் தேர்ந்தெடுத்து வானிலை முன்னறிவிப்பின் விளக்கக்காட்சிகளைப் பார்த்து நாம் நாளை சுற்றுலா செல்வோமா இல்லையா என்பதை முடிவு செய்யுங்கள் ஆனால் இந்த சேவையை வழங்குவதற்கான பின்னணி என்றால் இது முன் வரிசை இது சேவையின் புலப்படும் பகுதி மற்றும் கோட்டின் பின்னால் பல்வேறு வகையான வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகளில் தரவின் வானிலை தரவு உள்ளீட்டை நாங்கள் சேகரித்துள்ளோம் மற்றும் விளக்கக்காட்சிப் பொருளை உருவாக்குவதைப் பார்க்கிறீர்கள் எனவே இந்த செயல்முறையைப் புரிந்து கொள்ள நாம் தொடு புள்ளிகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைத்து பின்னணி செயல்முறைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு நல்ல வெற்றிகரமான சேவை நிகழ்வை உருவாக்குவதற்கான ஒரு அமைப்பாக இந்த முழு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் வாடிக்கையாளருக்கு சில தொழில்நுட்ப அம்சங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் இதனால் வாடிக்கையாளர் மழைப்பொழிவு விகிதம் அல்லது ஈரப்பதம் போன்ற விளக்கக்காட்சியைப் புரிந்துகொள்கிறார் மேலும் இது மழை பெய்யும் வாய்ப்பு போன்றவற்றுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் பின்னர் இந்த முழு விஷயமும் ஒரு நல்ல சேவை செயல்திறன் திருப்திகரமான சேவை செயல்திறனாக மாறும் மறுபுறம் இது ஒரு தகவல் செயலாக்கம் சுகாதார காப்பீடு என்று வைத்துக் கொண்டால் மேலே உள்ள வரியில் நீங்கள் விருப்பம் தேர்வு திட்டம் காப்பீட்டுத் திட்டம் ஊதியம் ஆகியவற்றைப் பற்றி அறிந்து கொள்வீர்கள் மற்றும் காப்பீட்டு பாதுகாப்பு தொடங்குகிறது மற்றும் சில ஆவணங்களைப் பெறுவீர்கள் வரிசையின் பின்னணியில் இதுபோன்ற செயல்கள் இருக்கும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து உங்கள் நிறுவனத்துடனோ அல்லது உங்கள் பல்கலைக்கழகத்துடனோ சில உடன்பாடுகள் இருக்கலாம் வாடிக்கையாளர் தகவல் தரவுத்தளத்தில் உள்ளிடப்படும் எனவே இங்கே மீண்டும் தொடர்பு மற்றும் அறிவு பரிமாற்றம் இருக்கும் மேலும் இதன் மூலம் சேவை சிறப்பாக செய்யப்படும் இந்த நேரியல் அல்லது பல நிலை ஃப்ளோ வரைபடங்களைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக அல்லது செயல்முறை வரைபடங்கள் அல்லது ஃப்ளோ வரைபடங்கள் அல்லது சேவை ப்ளூ பிரிண்ட் என்று நாங்கள் அழைக்கிறோம் இந்த நாட்களில் நாங்கள் சில அனிமேஷன் செய்யப்பட்ட ப்ளூ பிரிண்ட்களையும் பயன்படுத்துகிறோம் அங்கு நீங்கள் எமோடிகான்கள் என்று அழைக்கப்படுவதைப் பயன்படுத்தலாம் இது சேவை நேர்மறையான அனுபவமா அல்லது சேவை அவ்வளவு நேர்மறையானதா இல்லையா என்பதைக் காட்டலாம் எனவே இந்த நாட்களில் சித்தரிக்க பல்வேறு வழிகள் உள்ளன மேலும் இது உண்மையில் உங்கள் மொபைல் போன் அல்லது ஸ்மார்ட் போனில் அடிக்கடி அனிமேஷன் செய்யப்படலாம் எனவே ஒரு சேவை ப்ளூ பிரிண்டின் முக்கிய கூறுகள் செயல்முறை மற்றும் விளம்பரம் அல்லது தகவல்தொடர்பு மற்றும் சவால்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது இது உண்மையில் நீங்கள் இங்கே எப்படி பார்க்க முடியும் என்பதை காட்டுகிறது முழு ஓட்டமும் இப்படித்தான் நடக்கிறது எனவே இந்த விளக்கக்காட்சி கிட்டத்தட்ட S போன்றது முன் நிலை நடவடிக்கைகளுக்கான தரத்தை வரையறுக்கவும் உடல் சான்றுகளை குறிப்பிடவும் தொடு புள்ளிகள் தொடர்பு வரிசையில் வாடிக்கையாளர் கொள்கைகளை அடையாளம் காணவும் எனவே இது முன் நிலை பின்னர் இந்த தெரிவுநிலைக்கு பின்னால் பின் நிலை உள்ளது மற்றும் முழு விஷயத்தையும் ஒன்றாக உருவாக்குகிறது இதை நாங்கள் சேவை ப்ளூ பிரிண்ட் சேவை ஃப்ளோ விளக்கப்படம் அல்லது சேவை வரைபடம் என்று அழைக்கிறோம் மேலும் இந்த வரைபடத்தைப் பற்றிய புரிதல் அவசியம் ஏனென்றால் இந்த தொடு புள்ளிகள் இந்த தொகுதிகளைப் புரிந்துகொள்வதால் வெவ்வேறு IHIP பண்புகள் என்ன அந்த IHIP பண்புகளை நிர்வகிக்க நமது பதில்கள் என்னவாக இருக்கும் என்பதை நமக்கு தெரிவிக்கும் மற்ற முக்கியமான விஷயம் அது எங்களுக்கு உதவும் என்பதை நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் இதைப் பற்றி ஒரு விரிவான பிரிவில் விவாதிப்பேன் நான் சேவை செயல்பாடுகளுக்கு வரும்போது அது என்னென்ன இடையூறுகள் மற்றும் எங்கு தோல்வி ஏற்படலாம் என்பதைப் புரிந்துகொள்ள உதவுகிறது மேலும் ஏற்படக்கூடிய தோல்வியின் தீவிரம் மற்றும் நிகழ்தகவு பிறகு நாம் FMEA பகுப்பாய்வு தோல்வி முறை விளைவு பகுப்பாய்வு என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்தலாம் மற்றும் நாம் ஒரு எண்ணால் குறிப்பிடலாம் இது அடிப்படையில் ஒன்றுமில்லை ஆனால் நிகழ்வின் நிகழ்தகவு மற்றும் கண்டறியப்படாத நிகழ்தகவு மற்றும் தீவிரத்தின் ஒரு தயாரிப்பு எனவே இந்த வகையான வரைபடங்கள் தடைகள் மற்றும் சாத்தியமான தோல்விகளைப் பற்றி நமக்குச் சொல்கின்றன அது நம்மை மேம்படுத்த உதவும் ப்ளூ பிரிண்ட் ஒரு உணவகத்தில் உள்ளதைப் போன்ற ஒரு வகையான தொடர் செயல்களிலும் குறிப்பிடப்படலாம் முதலில் நீங்கள் முன்பதிவு செய்து முதலில் நாங்கள் உணவகத்திற்கு வருவது செயல் 1 ஆக இருக்கலாம் நீங்கள் உணவருந்தும் இடத்தில் செயல் 2 இருக்க முடியும் மற்றும் உங்கள் பில் மற்றும் எல்லாம் முடிந்த பிறகு செயல் 3 புறப்படும் அதையும் நாம் ஒரு நாடகமாக பார்க்க முடியும் அதன்படி பல்வேறு வகையான பங்கு மற்றும் ஸ்கிரிப்ட் கோட்பாடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே தோல்விப் புள்ளிகளை அடையாளம் காணவும் தோல்வியடைந்த பாதுகாப்பான வசதிகளை உருவாக்குவது பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் நிலையான மற்றும் இலக்குகளை உருவாக்குதல் எத்தனை நிமிடங்களில் நாம் முன்பதிவு கோரிக்கையை கணினி உதவியுடன் செய்தோம் அல்லது ஒரு உணவகத்தில் கோழி தந்தூரி தட்டை பரிமாற சராசரியாக எத்தனை நிமிடங்கள் ஆகும் அல்லது வாடிக்கையாளர் சமிக்ஞைகளுக்குப் பிறகு ஒரு பில்லைச் செயல்படுத்த எத்தனை நிமிடங்கள் ஆகும் இவை அனைத்தும் ஒரு உணவகமாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளியேறும் இடத்திற்குப் பிறகு மருத்துவமனையில் இருந்தாலும் சரி இந்த செயல்முறைப் புள்ளிகள் அனைத்தும் புரிந்துகொண்டு நாம் அமைக்க வேண்டிய இலக்குகள் எனவே 24 மணி நேரத்தில் 80 சதவிகித விண்ணப்பங்கள் செயலாக்கப்படும் உதாரணமாக கல்லூரி சேர்க்கைக்காக நான் சொல்கிறேன் தோல்வியுற்ற புள்ளிகளைப் புரிந்துகொண்டு வரைபடத்தை உருவாக்குகிறோம் சிக்கல் புள்ளிகளால் புரிந்துகொள்கிறோம் தோல்வி சேவை தோல்வி ஏற்படாதவாறு தரத்தை அமைக்கிறோம் இது எந்த சேவை தடையும் அல்ல அந்த அளவுகோல்களைப் பொறுத்து நாங்கள் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை நாங்கள் தொடர்கிறோம் இது சேவைகள் மூலம் இடுகையிடும் சிக்கல்கள் மற்றும் சவால்களுக்கு எங்கள் பதில் வழிமுறையாகும் எதிர்கால அமர்வுகளில் இந்த தொடர்ச்சியான வெற்றியை அடைவதற்கான வழிகளை நாங்கள் மேலும் மேலும் விளக்குவோம் திறன் மற்றும் தேவைக்கு இடையேயான பாரம்பரிய அல்லது வற்றாத பொருந்தாத தன்மை காரணமாக இந்த பிரச்சினைகள் பல உருவாகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது அதை எப்படி நிர்வகிப்பது சேவையின் அருவமான தன்மை காரணமாக சேவையின் தரத்தை எப்படி நிறுவுவது உற்பத்தித்திறன் மற்றும் தரத்திற்கு இடையிலான முரண்பாட்டை நாம் எவ்வாறு புரிந்துகொள்வது இவை அனைத்தும் வெற்றி சாட்சியம் பரிந்துரை வாடிக்கையாளர் வக்காலத்து ஆகியவற்றை நாம் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைப் பற்றிய கூடுதல் அறிவை அளிக்கும் அதனால் எங்கள் வெற்றி தொடர்கிறது நாங்கள் ஒரு ஐந்து நட்சத்திர சேவையை உருவாக்க முடிகிறது மற்றும் சேவையின் சிறப்பானது எபிசோடிக் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அது ஒரு தொடர்ச்சியான அமைப்பு அணுகுமுறை மட்டுமே அதை உருவாக்க முடியும் அதனால்தான் சேவை வணிகத்தில் இந்த பிரமிட்டை நாங்கள் கோர வேண்டும் அங்கு சேவை நுகர்வோருடனான உறவின் பரிவர்த்தனை இயல்பிலிருந்து நாம் ஒரு ஆழமான உறவை உருவாக்க வேண்டும் எனவே பரிவர்த்தனையிலிருந்து உறவுக்கு ஆனால் வெற்றிக்காக இந்த தொடர்ச்சியான வெற்றிக்கு நாம் உறவை விட மேலும் செல்ல வேண்டும் நாங்கள் வாடிக்கையாளர் வக்காலத்தை உருவாக்க வேண்டும்வாடிக்கையாளர் உங்கள் இணை சந்தைப்படுத்தப்படுகிறார் எனவே சேவையின் இணை உருவாக்கியவராகவும் சேவையின் இணை சந்தைப்படுத்துபவராகவும் வாடிக்கையாளரின் பங்கு அடுத்தடுத்த அமர்வில் நாங்கள் எடுத்துக் கொள்ளும் சில சுவாரஸ்யமான தலைப்புகளாக இருக்கும்